அடுத்து நாம் பேஜ் பஃப்ரிங் அல்காரிதம்ப் பார்ப்போம் எனவே இவை ஒரு குறிப்பிட்ட பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் அல்காரிதம்க்கு கூடுதலாகப் பயன்படுத்தப்படும் நடைமுறைகள் எனவே அவர்கள் உண்மையில் இந்த பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்க் கொள்கையை மிகவும் திறமையாக மாற்ற முயற்சிக்கின்றனர் இதுபோன்ற பல திட்டங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று ஃப்ரீ பிரேம்களின் ஒரு பூல் வைத்திருப்பது எப்போது ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டாலும் பலியானால் சில பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்க் கொள்கையைப் பயன்படுத்தி ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படும் மெமரிக்கு கொண்டு வரப்பட வேண்டிய விரும்பிய பக்கம் பாதிக்கப்பட்ட பக்கத்தை எழுதுவதற்கு முன்பு பூல்லிருந்து இலவச சட்டங்களில் ஒன்றில் படிக்கப்படுகிறது அது உடனடியாக செயல்முறையைத் தொடங்குகிறது பாதிக்கப்பட்ட பக்கம் இறுதியாக இருக்கும்போது இலவச பிரேம்களின் ஒரு பூல் பிரேம் எழுதப்படும் எனவே எந்த நேரத்திலும் OS இலவச பிரேம்களின் ஒரு தொகுப்பை நினைவில் வைத்திருந்தால் இந்த இலவச பிரேம்களின் பூல் எனக்கு நான்கு பிரேம்கள் கிடைத்துள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை பூல் ஃபிரேமில் f1 f2 f5 மற்றும் f10 ஆகியவற்றில் வைக்கப்பட்டுள்ளன இப்போது ஒரு பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் அல்காரிதம் இயக்கப்பட்டுள்ளது இது பிரேம் 6 ஐ மாற்ற வேண்டும் பிரேம் 6 இல் உள்ள பக்கம் மாற்றப்பட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துள்ளது எனவே அந்த பிரேம் இந்த தொடர்புடைய பேஜ் டேபிள் உள்ளீட்டிற்கு மாற்றியமைக்கும் பிட் இயக்கத்தில் இருந்தால் இந்த சட்டகத்தை முதலில் டிஸ்க்ல் எழுத வேண்டும் எனவே இது டிஸ்க்க்குச் செல்ல வேண்டும் பின்னர் புதிய பக்கம் 6 சட்டகத்திற்கு மட்டுமே வர முடியும் அதற்கு ஒரு டிஸ்க் எழுதுவதால் மற்றொரு டிஸ்க் வாசிக்கப்படும் எனவே அந்த வழியில் இரண்டு டிஸ்க் பரிமாற்றம் செய்ய அதற்கு நேரம் எடுக்கும் அதற்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட கொள்கையில் செய்யப்படுவது என்னவென்றால் இந்த சட்டகத்தை f1 ஐத் தேர்ந்தெடுப்போம் அங்கு புதிய சட்டகம் ஏற்றப்படும் புதிய பக்கம் ஏற்றப்படும் எனவே இந்த பக்கம் f 6 க்கு நகலெடுக்கப்படுவதற்கு பதிலாக இது f1 க்கு நகலெடுக்கப்படுகிறது எனவே இது f1 க்கு நகலெடுக்கப்பட்ட பிறகு செயல்முறை தொடரலாம் எனவே செயல்முறை செல்ல தடைசெய்யப்பட்ட நிலையில் இருந்து வெளியேறுகிறது இது தயாராக நிலைக்கு செல்கிறது மற்றும் அனைவருக்கும் மற்றும் இந்த சட்டகம் 6 இன் இந்த குறிப்பிட்ட வட்டுகளை வட்டுகளுக்கு எழுதுங்கள் எனவே இதுவும் திட்டமிடப்பட்டுள்ளது அது அதன் சொந்த நேரத்தை எடுக்கும் ஒரு கட்டத்தில் அது செய்யப்படும் பின்னர் இது முடிந்ததும் இந்த பிரேம் 6 இப்போது இலவசம் எனவே இந்த சட்டகம் 1 இலவச சட்டகத்தின் பூல்லிருந்து அகற்றப்பட்டது மேலும் இந்த சட்டகம் 6 இலவச பிரேம்களின் பூல் இல் சேர்க்கப்படும் இலவச சட்டகத்தின் ஒரு பூலை வைத்திருப்பதன் மூலம் ஒரு வட்டு எழுதும் நேரத்தை சேமிக்க முடியும் எனவே வட்டு எழுதுதல் உண்மையில் பின்னணியில் நடக்கிறது எனவே இந்த பிரேம் 6 ஐ பின்னர் எழுதலாம் எனவே இலவச பிரேம்களின் தொகுப்பை வைத்திருக்கும் ஒரு கொள்கையில் இதுவும் ஒன்றாகும் மாற்றியமைக்கப்பட்ட பக்கங்களின் பட்டியலைப் பராமரிப்பது மற்றொரு கொள்கை ஒரு காப்புப்பிருப்பு சிறந்ததாக இருக்கும்போதெல்லாம் மாற்றியமைக்கப்பட்ட பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு டிஸ்க்ல் எழுதப்பட்டு அதன் மாற்றியமைக்கப்பட்ட பிட் மீட்டமைக்கப்படும் எனவே இந்த பக்க மாற்றீட்டில் எங்களுக்கு இருந்த சிக்கல் என்னவென்றால் பிட் இல்லையென்றால் பக்க அட்டவணை நுழைவு மாற்றியமைக்கப்பட்ட பிட் அமைக்கப்படவில்லை என்றால் அதாவது இந்த பக்கத்தில் எழுதப்பட்ட எழுத்து எதுவும் இல்லை எனவே பக்கத்தை மாற்றும் போது இந்த பக்கத்திற்கு பிரதான நினைவகத்தில் டிஸ்க்ல் மீண்டும் எழுத தேவையில்லை பல முறை என்ன நடக்கிறது என்றால் டிஸ்க் செடியூலர் சிறந்ததாக இருக்கலாம் மற்றும் எந்த டிஸ்க் செயல்பாடும் இல்லை எனவே இயக்க முறைமை இந்த மாற்றியமைக்கப்பட்ட பக்கங்களில் சிலவற்றை டிஸ்க்ல் எழுதுமாறு திட்டமிடுபவரிடம் சொல்ல முடியும் இது பக்கத்தில் மாற்றியமைக்கப்பட்ட பிட்டை அட்டவணைப்படுத்தினால் இந்த மாற்றியமைக்கப்பட்ட பிட் 0 சரிக்கு சமமாக மாறக்கூடும் எனவே இது 1 க்கு சமமாக இருந்திருந்தால் இந்த பக்கம் மீண்டும் டிஸ்க்ல் எழுதப்பட்டுள்ளது இப்போது இந்த பிட் 1 எனக் கூறப்படுகிறது பின்னர் ஒரு பக்கக் குறைபாடுகள் ஏற்பட்டால் இந்தப் பக்கத்தை பலியாகத் தேர்ந்தெடுக்கும் போது மாற்றியமைக்கப்பட்ட பிட் 0 என்பதைக் காணலாம் அதை டிஸ்க்ல் மீண்டும் எழுத வேண்டியதில்லை எனவே அது தொடங்கலாம் அது குறிப்பிட்ட சட்டகத்திற்கு எழுதும் செயல்பாட்டுடன் உடனடியாக தொடங்கலாம் மாற்றியமைக்கப்பட்ட பக்கங்களின் பட்டியலை நாம் பராமரிக்க முடியும் இந்த டிஸ்க் செயலற்றதாக இருக்கும்போதெல்லாம் அந்த மாற்றியமைக்கப்பட்ட பக்கங்களை மீண்டும் டிஸ்க்ல் எழுதலாம் அடுத்தடுத்த பேஜ் ஃபால்ட்களில் அந்த பக்கங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீண்டும் எழுத வேண்டியதில்லை இது இரண்டாவது கொள்கை மூன்றாவது ஒரு இலவச சட்டத்தின் ஒரு பூல் வைத்திருக்கலாம் மற்றும் ஒவ்வொரு சட்டத்திலும் எந்த பக்கம் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரேம் குறைக்கப்படுவதற்கு முன்பு பக்கம் மீண்டும் குறிப்பிடப்பட்டால் டிஸ்க்ல் இருந்து உள்ளடக்கங்களை மீண்டும் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை எனவே இந்த மூன்றாவது கொள்கை சற்று உள்ளது இது சொல்லக்கூடிய ஒருவித வீட்டு பராமரிப்பு வேலையைச் செய்கிறது அது என்னவென்றால் இலவச பிரேம்களின் ஒரு பூல் கிடைத்துவிட்டது இவை f 1 f 2 f 5 f 10 என்பதை நினைவில் வைத்தோம் எனவே இவை இலவச பிரேம்கள் ஆனால் அந்த பிரேம்களில் தொடர்புடைய பக்கம் என்ன என்பதை நினைவில் கொள்கிறது பிரேம் 10 இல் இருக்கலாம் செயல்முறை 5 பக்க எண் 2 கிடைத்துள்ளது இதேபோல் ஃபிரேம் 5 செயல்முறை 4 பக்க எண் 5 இருக்கலாம் ஆகவே தனிப்பட்ட பிரேம்களில் என்ன நடக்கிறது என்பதை நினைவில் கொள்கிறோம் இப்போது இந்த பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் இந்த செயல்முறை 5 ஒரு பக்க தவறுகளை உருவாக்கி அது பக்க எண் 2 ஐத் தேடுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது f10 இல் இந்த செயல்முறை 5 பக்கம் 2 இருந்தது என்பதைக் கண்டால் அதற்கு பதிலாக செகோண்டரி ஸ்டோரேஜ்லிருந்து பக்கத்தை மீண்டும் ஏற்றுகிறது f10 செயல்முறையின் ஒரு பகுதியை உருவாக்க முடியும் எனவே பிரேம்ப் பயன்படுத்துவதற்கு முன்பு பக்கம் மீண்டும் குறிப்பிடப்பட்டால் அந்த வழியில் டிஸ்க்ல் இருந்து உள்ளடக்கங்களை மீண்டும் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை தவறான பாதிக்கப்பட்ட பக்கம் தவறான பாதிக்கப்பட்ட பிரேம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தண்டனையை குறைக்க பொதுவாக பயனுள்ளதாக இருக்கும் என்ன நடக்கும் என்பது இந்த பக்கம் 5 பக்கம் 2 க்கு மிக முக்கியமான பக்கமாக இருந்தால் செயல்முறை 2 க்கு மன்னிக்கவும் பக்கம் 2 செயல்முறை 5 க்கு மிக முக்கியமான பக்கமாகும் எனவே தவறுதலாக பக்க மாற்று வழிமுறை பக்கம் 2 ஐ ஒரு செயல்முறை 5 ஐ மாற்ற வேண்டும் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் சிறிது நேரம் கழித்து இந்த செயல்முறை 5 பக்க எண் 2 ஐக் குறிக்கும் இப்போது இந்த பக்க எண் இரண்டு என்றால் இந்த இலவச சட்டகம் f10 இல் நினைவில் உள்ளது அதை மீண்டும் குறிப்பிட தேவையில்லை இந்த பிரேம் 10 வேறு ஏதேனும் ஒரு செயல்முறையால் எழுதப்படுவதற்கு முன்பு இந்த செயல்முறை 5 மீண்டும் பக்கம் 2 ஐக் கேட்கும் பின்னர் அது அங்கிருந்து நேரடியாக நகலெடுக்கப்படும் எனவே டிஸ்க்ல் இருந்து நகலெடுக்க தேவையில்லை அதை பேஜ் டேபிள்ன் ஒரு பகுதியாக ஆக்குகிறேன் இந்த பிரேம் 10 பேஜ் டேபிள்ன் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றுக் கொள்கைகளை அதிகரிக்கப் பயன்படும் சில பேஜ் பஃப்ரிங் நுட்பங்கள் செயலாக்கப் பயன்படுத்தலாம் பயன்பாடுகள் மற்றும் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் இந்த வழிமுறைகள் அனைத்தும் எதிர்கால பக்க அணுகலைப் பற்றி OS யூகிக்கின்றன அடிப்படையில் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் சில பயன்பாடுகள் சிறந்த அறிவு எடுத்துக்காட்டாக டாட்டா பேஸ் விளங்குகிறது அவை உண்மையில் கோப்பில் உள்ள அனைத்து பதிவுகளுக்கும் டாட்டா உருப்படிகளை மாற்றியமைக்கச் செல்ல முயற்சிக்கின்றன எனவே இதன் விளைவாக பிளாக் பாணியால் ஒரு பிளாக் செல்வார்கள் அவர்களுக்கு சிறந்த அறிவு கிடைத்துள்ளது மற்றும் நினைவக தீவிர பயன்பாடுகள் இரட்டை இடையகத்தை ஏற்படுத்தும் OS பக்கத்தின் நகலை IO இடையகமாக வைத்திருக்கிறது மற்றும் பயன்பாடு அதன் சொந்த வேலைக்காக பக்கத்தை நினைவகத்தில் வைத்திருக்கிறது இதனால் இரட்டை இடையகம் ஏற்படக்கூடும் எனவே வெளியீட்டு செயல்பாட்டை உள்ளிடுவதற்கு இது செய்யப்படும் ஒரு இடையகம் உள்ளது மேலும் இந்த செயல்முறை வேறு சில இடையகத்துடன் செயல்படக்கூடும் இயக்க முறைமை பயன்பாட்டின் வழியிலிருந்து வெளியேறும் டிஸ்க்க்கு நேரடி அணுகலை வழங்க முடியும் எனவே இது மூல டிஸ்க் பயன்முறையாகும் சில பயன்பாடுகள் டிஸ்க் வாசிப்பு எழுதும் செயல்பாட்டை செய்ய அனுமதிக்கப்படலாம் இந்த செயல்முறை சில குறிப்பிட்ட துறை மற்றும் அனைவருக்கும் நேரடியாக எழுத அனுமதிக்கப்படலாம் மூல டிஸ்க் பயன்முறை என்று அழைக்கப்படும் அந்த வழி இது உண்மையில் அவை அனைத்தும் பைபாஸாக இருந்தாலும் இந்த டிஸ்க் அணுகல் பஃப்பரிங் பூட்டுதல் போன்றவற்றைத் தவிர்த்து விடுகிறது உண்மையில் ஒரு செயல்முறை டிஸ்க்ல் எழுதுகிறதென்றால் அது ஒரு முழுத் தொகுதியாக மாறும் வரை அது எழுதப்படவில்லை எனவே கணினி என்ன செய்கிறது இயக்க முறைமை என்னவென்றால் செயல்முறை எழுதும் போது இது ஏதோ மெமரி பிளாக்கில் எழுதப்பட்டுள்ளது ஒரு டிஸ்க் எழுதுவதற்கு மெமரி பிளாக் போதுமானதாக இருக்கும்போது இந்த முழு தொகுதியும் மட்டுமே டிஸ்க்ல் எழுதப்படும் இப்போது இது செயல்முறையை மெதுவாக்குகிறது எனவே செய்யப்படுவது என்னவென்றால் மூல டிஸ்க் அணுகல் அனுமதிக்கு வழங்கப்படுகிறது செயல்முறை நேரடியாக டிஸ்க்ல் செல்லலாம் இந்த இடையக மற்றும் பூட்டுதல் இந்த வகை OS தொடர்பான தாமதங்கள் அவை புறக்கணிக்கப்படலாம் எனவே இது நாம் செய்யக்கூடிய மற்றொரு வளர்ச்சியாகும் அடுத்து செயல்முறைகளுக்கு பிரேம்களை எவ்வாறு ஒதுக்குவது போன்ற சில முக்கியமான கேள்விகளைப் பார்ப்போம் எனவே செயலாக்க எத்தனை பிரேம்கள் ஒதுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு செயல்முறைக்கும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பிரேம்கள் தேவை எடுத்துக்காட்டாக ஐபிஎம் 370 இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பைப் பார்த்தால் ஒரு நகர்த்தல் வழிமுறை உள்ளது எனவே அதற்கு குறைந்தபட்சம் 6 பக்கங்கள் தேவை அறிவுறுத்தல் 6 பைட்டுகள் மற்றும் இது 2 பக்கங்கள் மற்றும் 2 பக்கங்களிலிருந்து கையாளக்கூடியது எந்த அட்ரஸ் எனவே இது நிகழலாம் இந்த நகர்வு அறிவுறுத்தல் என்றால் இது ஒரு பாணியில் உருவாக்கப்படும் குறியீடு இது 6 பைட் அறிவுறுத்தல் அதில் 4 பைட்டுகள் இந்த பக்கத்திற்கு வந்து 2 பைட்டுகள் இங்கு வரக்கூடும் எனவே இந்த முழு விஷயம் நகர்வு அறிவுறுத்தல் இப்போது இந்த அறிவுறுத்தல் கூறப்படும் போது இந்த அறிவுறுத்தல் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது மற்றும் முதல் பைட்டைப் பெற்ற பிறகு இது 6 பைட் அறிவுறுத்தல் என்பதை செயலி புரிந்துகொள்கிறது எனவே இது 6 பைட்டுகளையும் அணுக வேண்டும் இப்போது இரண்டாவது பக்கம் நினைவகத்தில் இல்லை என்றால் அது ஒரு பேஜ் ஃபால்ட்ஐ உருவாக்கும் அது ஒரு பேஜ் ஃபால்ட்யை உருவாக்கினால் பேஜ் ஃபால்ட்க்கு சேவை செய்த பிறகு இரண்டாவது பக்கம் நினைவகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த பக்கம் ஏற்கனவே வேறு சில செயல்முறைகளால் மாற்றப்பட்டுள்ளது அல்லது செயல்முறைக்கு ஒரு பக்கம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் ஒரு செயல்முறைக்கு ஒரு பக்கம் மட்டுமே எனவே ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த வழிமுறையைப் பெறும்போது செயல்படுத்தும்போது இந்த இடத்தில் ஒரு பக்க தவறு உள்ளது இது இரண்டாவது பக்கத்தை ஏற்ற வேண்டும் ஆனால் நான் ஒரு செயல்முறைக்கு ஒரு பக்கத்தை மட்டுமே அனுமதிக்கிறேன் எனவே இந்த பக்கம் முந்தைய பக்கத்தைக் கொண்ட சட்டத்தில் ஏற்றப்படும் அறிவுறுத்தலை மறுதொடக்கம் செய்ய முயற்சிக்கும்போது மீண்டும் ஒரு பேஜ் ஃபால்ட் இருக்கும் ஏனெனில் குறிப்பிட்ட அட்ரஸ் இப்போது நினைவகத்தில் இல்லை அதனால் அது தொடர்கிறது இந்த ஆஃப்செட் 100 என்று சொன்னால் முதலில் ஒரு பக்கம் 1 ஐ அணுக முயற்சித்தேன் பக்கம் 1 100 எனவே இந்த அட்ரஸ் அணுக முயற்சித்தேன் அது இந்த கட்டத்தில் ஒரு பக்க பிழையை உருவாக்கியது இந்த பக்கம் மேலெழுதப்பட்டு பக்கம் 2 ஐ ஏற்றினேன் இப்போது அறிவுறுத்தலை மீண்டும் தொடங்க இந்த பக்கத்தை 1 100 ஐ அணுக வேண்டும் ஏனென்றால் அது நிறுத்திய நிரல் எதிர் மதிப்பு ஆனால் மீண்டும் இது இல்லை எனவே மீண்டும் இந்த பக்கம் 2 பக்கம் 1 100 க்கு பதிலாக மாற்றப்படும் இது தொடர்ந்து செல்ல முடியாது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த முவ் எனவே நினைவக இயக்கத்திற்கு ஒரு நினைவகம் உள்ளது ஒரு அட்ரஸ்லிருந்து ஒரு அட்ரஸ் உள்ளது மற்றும் இவை இரண்டும் இருந்து அவை இந்த அட்ரஸ் இரண்டு பக்கங்களில் பரவக்கூடும் எனவே இது 2 பக்கங்களுக்கு மேல் பரவியிருக்கும் அட்ரஸ்லிருந்து இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து நகர்கிறேன் 2 பைட்டுகளில் இந்த 4 பைட் இடங்கள் 2 பைட்டுகள் ஒரு பக்கத்தில் 2 பைட்டுகள் ஒருவேளை மற்றொரு பக்கத்தில் இருக்கலாம் இது 2 அட்ரஸ்கள் என்று கூறுகின்றன எனவே அது 2 மெமரி பிரேம்களுக்கும் மேலாக இருக்கும் அதில் 2 அட்ரஸ்கள் இங்கே இருக்கலாம் மற்றும் 2 பைட்டுகள் மொத்தம் 4 பைட்டுகள் இருக்கலாம் எனவே இந்த 4 பைட் நினைவகம் இங்கே நகலெடுக்க விரும்புகிறேன் ஆனால் அட்ரஸ்லிருந்து இது இரண்டு பக்கங்களுக்கு மேல் பரவியுள்ளது இது இரண்டு பக்கங்களுக்கும் மேலாக இரண்டு பக்கங்களில் பரவியுள்ளது எனவே அறிவுறுத்தல் தொகுப்பில் பார்த்தால் இந்த எஸ்எஸ் மூவ் அறிவுறுத்தல் சரியாக செயல்படுத்த குறைந்தபட்சம் 6 பக்கங்கள் இருக்க வேண்டும் இந்த அறிவுறுத்தல் சரியாக செயல்படுத்த 6 பக்கங்கள் நினைவகத்தில் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் ஐபிஎம் 370 க்கு அதற்கு ஒதுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பிரேம்களின் எண்ணிக்கை 6 என்று சொல்ல முடியும் இந்த செயல்முறையை செயல்படுத்த முடியாத ஒரு வாய்ப்பு இருப்பதை விட குறைவாக கொடுத்தால் முடியாது அது எந்த முன்னேற்றமும் செய்யாமல் பக்க தவறுகளைச் செய்து கொண்டே இருக்கும் எனவே அதுதான் பிரச்சினை ஒரு செயல்முறைக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய அதிகபட்ச பக்கங்கள் அல்லது பிரேம்களை நிச்சயமாக செய்யலாம் கணினியில் உள்ள மொத்த பிரேம்களின் எண்ணிக்கையால் அது தீர்மானிக்கப்படுகிறது இப்போது செயலியின் அறிவுறுத்தல் தொகுப்பால் சித்தரிக்கப்படும் ஒரு குறைந்தபட்சத்தைப் பெற்றுள்ளோம் அதிகபட்சம் நம்மிடம் உள்ள பல பிசிகல்பிரேம்களால் சித்தரிக்கப்படுகிறது இப்போது இந்த இரண்டிற்கும் இடையில் எந்தவொரு ஒதுக்கீட்டுக் கொள்கையையும் நாம் பின்பற்றலாம் மேலும் இரண்டு பெரிய ஒதுக்கீடு திட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன ஒன்று நிலையான இடம் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று முன்னுரிமை ஒதுக்கீடு என்று அழைக்கப்படுகிறது நிச்சயமாக இந்த இரண்டின் பல வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே சம ஒதுக்கீடு n செயல்முறைகளில் m பிரேம்களை சமமாக பிரிக்கிறோம் எனவே m ஆல் n எடுத்துக்காட்டாக இயக்க முறைமைக்கு பிரேம்களை ஒதுக்கிய பின் 100 பிரேம்கள் இருந்தால் 5 செயல்முறை இருந்தால் ஒவ்வொரு செயல்முறையும் 20 பிரேம்களைக் கொடுக்க முடியும் நிச்சயமாக இந்த இலவச பிரேம் இடையக பஃப்ர் பூல்ற்கு சிலவற்றை இலவசமாக வைத்திருக்க வேண்டும் எனவே அவ்வாறு வைத்திருப்பது இவை 20 ஆக இருக்கக்கூடாது அதை விட குறைவானதாக இருக்கலாம் அந்த வழியில் சமமான ஒதுக்கீடு செய்ய முடியும் அல்லது சில விகிதாசார ஒதுக்கீட்டை நான் கொண்டிருக்க முடியும் எனவே செயல்முறைகளின் அளவிற்கு ஏற்ப ஒதுக்கலாம் மல்டி புரோகிராமிங் மற்றும் செயல்முறை அளவுகள் மாறும்போது இது மாறும் எனவே S i என்பது செயல்முறை P i இன் அளவு என்றால் மற்றும் S என்பது அனைத்து அளவுகளின் கூட்டுத்தொகை மற்றும் m என்பது நம்மிடம் உள்ள மொத்த பிரேம்களின் எண்ணிக்கை பின்னர் P i க்கான ஒதுக்கீடு அளவுக்கு விகிதாசாரமாகும் எனவே இந்த S என்பது அனைத்து செயல்முறைகளின் அளவுகளின் அளவு எனவே அதிலிருந்து Si என்பது ith செயல்முறையின் அளவு என்றால் இந்த Si ஐ S ஆல் இது ஒரு செயல்முறையின் பகுதியளவு அளவைக் கொடுக்கிறது அதன் அடிப்படையில் நான் அதை மொத்த பிரேம்களின் எண்ணிக்கையால் பெருக்கி விகிதாசாரத்தை தருகிறேன் இந்த செயல்முறைக்கான ஒதுக்கீடு P i எடுத்துக்காட்டாக m 62ற்கு சமம் என்றால் மொத்த பிரேம்கள் 62 S1 என்றால் 10 S2 127 க்கு சமம் என்றால் 1 என்பது 10 ஆல் 137 ஆல் 62 4 ஆக இருக்கும் அதே சமயம் 2 ஐ 127 என்று கூறுகிறது எனவே இது கிட்டத்தட்ட முழு இடத்தையும் எடுத்துக் கொண்டு அது 57 பிரேம்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த 62 அப்பாற்பட்டு 57 ஐ ப்ராசஸ் 2ற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் 4 ஐ ப்ராசஸ் 1ற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய செயல்முறைக்கு அதிக பிரேம்கள் தேவையா இது நிச்சயமாக ஒரு கேள்வி இது உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஒரு பெரிய செயல்முறை அனைத்து பிரேம்களுக்கும் ஏதேனும் சீரற்ற குறிப்பைச் செய்கிறது எனவே அனைத்து பக்கங்களும் அந்த பக்கங்கள் அனைத்தும் நினைவகத்தில் இல்லை என்றால் அது சிக்கலை உருவாக்கும் இதனால் அதிக எண்ணிக்கையிலான பக்க தவறுகளை உருவாக்கும் அதே நேரத்தில் நிரல் இடம் என்று அழைக்கப்படும் ஒன்று உள்ளது ஒரு நிரல் அல்லது செயல்முறை மிகப் பெரியதாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு நேரத்தைப் பார்த்தால் அது எதிர்காலத்திற்கு அருகில் இருக்கும் எனவே இது நினைவகத்தின் ஒரு பகுதியை மட்டுமே குறிக்கும் அதாவது இந்த வழிமுறையை அணுகினால் எதிர்காலத்தில் இது இந்த அறிவுறுத்தலைச் சுற்றி மட்டுமே இருக்கும் இதேபோல் அது அணுகல் என்றால் ஒரு கட்டத்தில் இந்த நுழைவு என்று சொல்லுங்கள் எதிர்காலத்தில் அது அருகிலுள்ள உள்ளீடுகளை அணுகும் இதனால் அந்த இடம் உள்ளது எனவே பெரிய செயல்முறைக்கு இந்த வகை அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் தேவைப்படலாம் அல்லது தேவையில்லை என்று அது கூறுகிறது ஏனெனில் அது அந்த வட்டாரக் கொள்கையைப் பயன்படுத்துகிறதென்றால் அது குறைந்த எண்ணிக்கையிலான பிரேம்கள் போதுமானதாக இருக்கும் ஆனால் ஒரு நிரல் இந்த இடங்களுக்கு சீரற்ற குறிப்பைக் கொடுத்தால் நிச்சயமாக இது ஒரு சிக்கல் ஒரு பொதுவான உதாரணம் அந்த பைனரி சர்ச் அல்காரிதம் பைனரி சர்ச் அல்காரிதம் வைத்து எண்களின் வரிசை கிடைத்துள்ளது மற்றும் வரிசையின் நடுவில் நீங்கள் ஆராயும் எண்ணைத் தேட வேண்டும் எண் நடுத்தரத்தை விட குறைவாக இருந்தால் எண் தேடல் இந்த கூறுகளை விட குறைவாக இருந்தால் இந்த பகுதியில் மீண்டும் தேடுகிறோம் இல்லையெனில் இந்த கீழ் பகுதியின் நடுவில் நாங்கள் அதை ஆராய்வோம் இப்போது இந்த வரிசை மிகப் பெரியது என்று கருதி அது ஏராளமான நினைவக பக்கங்களில் பரவியுள்ளது இந்த அணுகல் முறை உண்மையில் சீரற்றதாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த வரிசையின் தரவு மதிப்பு மற்றும் தரவு மதிப்புகள் மற்றும் நாம் தேடும் எண்ணைப் பொறுத்து இந்த அணுகல் மிகவும் சீரற்ற விஷயமாக இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் இந்த நிரல் எந்த வட்டார நடத்தையையும் காட்டாது அந்த வழியில் இந்த பிரேம்கள் அனைத்தும் இந்த பக்கங்கள் நினைவக பிரேம்களில் உள்ளன அந்த பக்க தவறுகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது நிச்சயமாக இந்த பெரிய செயல்முறை அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் தேவைப்படும் என்பதாகும் இது அடிப்படையில் சில சிக்கல்களுக்கு குறிப்பிட்ட பிரச்சினைகள் ஆகும் பின்னர் சில செயல்முறைகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான பிரேம்கள் போதுமானதாக இருக்க வேண்டும் இருப்பிடம் பின்பற்றப்படாமல் போகலாம் பின்னர் அவற்றின் செயல்முறைக்கு அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் ஒதுக்கப்பட வேண்டும் இந்த குளோபல் மற்றும் லோக்கல் ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாற்றுவதற்கு ஒரு பக்கத்தைத் தேர்ந்தெடுக்கும்போது உலகளாவிய மாற்றுக் கொள்கை என்று ஒன்று உள்ளது என்பதை பின்பற்றுகிறோம் பின்னர் ஒரு செயல்முறை எல்லா பிரேம்களின் தொகுப்பிலிருந்தும் மாற்று சட்டத்தைத் தேர்ந்தெடுப்பதைப் போல எங்கே தேடுகிறோம் ஒரு செயல்முறை ஒரு சட்டகத்தை மற்றொன்றிலிருந்து எடுக்கலாம் இது என் கணினியில் இப்போது 4 செயல்முறைகள் உள்ளன p1 p2 p3 மற்றும் p4 மற்றும் அவை ஒவ்வொன்றும் அவற்றுடன் தொடர்புடைய சில பிரேம்களைப் பெற்றிருக்கலாம் p1ற்கு 10 பிரேம்கள் கிடைத்துள்ளன p2ற்கு 5 பிரேம்கள் கிடைத்துள்ளன p3ற்கு 10 பிரேம்கள் கிடைத்துள்ளன p4ற்கு அதனுடன் தொடர்புடைய 9 பிரேம்கள் கிடைத்துள்ளது இப்போது p3 ஒரு பேஜ் ஃபால்ட்யை உருவாக்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இலவச பிரேம்கள் கிடைக்கவில்லை என்பதைக் காண்கிறோம் இந்த p3 பாதிக்கப்பட்ட பக்கத்தை எவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பாதிக்கப்பட்ட பக்கத்தைத் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால் p3 தன்னுடன் இருக்கும் 10 பக்கங்களை கவனித்து ஒரு பக்கத்தைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கவும் அது குறிப்பிட்ட செயல்முறையின் பக்கங்களை மட்டுமே பார்க்கும்போது இது உள்ளூர் மாற்றுக் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இது அனைத்து செயல்முறைகளின் அனைத்து பக்கங்களையும் பார்த்து பாதிக்கப்பட்டவரைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கும்போது அது உலகளாவிய மாற்றுக் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது உலகளாவிய மாற்றுக் கொள்கையில் உள்ளூரில் செயல்முறை அனைத்து பிரேம்களின் தொகுப்பிலிருந்து ஒரு மாற்றுத் திரைப்படத்தைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் ஒரு செயல்முறை மற்றொரு சட்டகத்தை எடுக்கலாம் எனவே இயற்கையாகவே செயல்முறை செயல்படுத்தல் நேரம் பெரிதும் மாறுபடும் ஏனெனில் கணினியில் குறைந்த எண்ணிக்கையிலான செயல்முறைகள் இருக்கும்போது இலவச பிரேம்கள் உள்ளன மற்றும் ஒரு செயல்முறை பக்கங்களின் பிரேம்கள் மற்ற செயல்முறைகளால் எளிதில் பிடிக்கப்படாது எனவே ஒரு குறிப்பிட்ட செயல்முறை C குறைவாக இருக்கும் பக்க தவறுகளின் எண்ணிக்கை ஆனால் கணினியில் அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகள் இருந்தால் இந்த பிரேம்களுக்காக போராடுவது அதிகமாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு செயல்முறையும் மற்ற செயல்முறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிரேம்களைப் பிடிக்க முயற்சிக்கலாம் இதன் விளைவாக செயல்முறைகள் பெரிய தாமதத்தைக் காணலாம் ஏனெனில் செயல்முறைகளுடன் குறைந்த எண்ணிக்கையிலான பிரேம்கள் கிடைக்கக்கூடும் மேலும் செயல்முறை பிரேம்கள் வேறு யாரோ ஒருவரால் எழுதப்படலாம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பக்கம் மாற்றப்படும் எனவே இயற்கையாகவே இது பேஜ் ஃபால்ட்யை மீண்டும் உருவாக்கும்போது பக்கத்தை ஏற்ற வேண்டும் இது இந்த செயல்முறையின் மொத்த செயல்பாட்டு நேரத்தை கணிசமாக அதிகமாக்குகிறது கணினியில் உள்ள சுமைகளைப் பொறுத்து செயல்முறை செயல்படுத்தல் நேரம் பெரிதும் மாறுபடும் ஒரு செயல்முறை அதன் சொந்த பக்க தவறு வீதத்தைக் கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் இந்த செயல்முறை நன்கு நடந்து கொண்ட செயல்முறையாக இருந்தாலும் வேறு சில செயல்முறைகள் இந்த செயல்முறையால் வைத்திருக்கும் பிரேம்களைப் பிடிக்கக்கூடும் எனவே இதன் விளைவாக அதன் செயல்முறை அதன் சொந்த பேஜ் ஃபால்ட் விகிதத்தை கட்டுப்படுத்த முடியாது மேலும் ஒரு பெரிய செயல்திறன் மிகவும் பொதுவானது ஏனென்றால் இந்த உலகளாவிய மாற்றீடு ஒரு செயல்முறைக்கு பிரேம்களை கொடுக்க முயற்சிப்பதால் உண்மையில் தேவைப்படும் செயல்முறையுடன் ஒப்பிடுகையில் இது பல பிரேம்கள் தேவையில்லை இது செயல்திறனை மேம்படுத்த முயற்சிக்கிறது உலகளாவிய மாற்றீட்டின் போது செயல்திறன் அதிகமாக இருக்கலாம் ஆனால் செயல்முறைகளுக்கான இந்த செயல்பாட்டு நேரம் மாறுபடலாம் எனவே ஒரு செயல்முறை எவ்வளவு நேரத்திற்குள் செய்யப்படும் என்பதைப் போல நாம் உறுதியாக இருக்க முடியாது மேலும் ஒரு செயல்முறை அதன் சொந்த பக்க தவறு வீதத்தைக் கட்டுப்படுத்த முடியாது மறுபுறம் இந்த உள்ளூர் மாற்றீடு ஒவ்வொரு செயல்முறையும் அதன் சொந்த ஒதுக்கப்பட்ட சட்டத்திலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது எந்த பிரேம்கள் ஒதுக்கப்பட்டாலும் அதை அங்கிருந்து மட்டுமே எடுக்க முயற்சிக்கும் ஒரு செயல்முறை செயல்திறனுக்கு மிகவும் சீரானது ஒரு குறிப்பிட்ட செயல்முறைக்கு 10 பிரேம்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரியும் என்பதால் மாற்றும் இந்த 10 பிரேம்களுக்குள் மட்டுமே இருக்கும் செயல்முறை செயல்திறனுக்கான வழி சிறந்தது ஒரு செயல்முறைக்கு போதுமான அளவு பிரேம்கள் ஒதுக்கப்படவில்லை எனில் செயல்முறை பல பக்க தவறுகளை சந்திக்கும் அது த்ராஷிங் என்று அழைக்கப்படுகிறது ஒரு செயல்முறைக்கு போதுமான எண்ணிக்கையிலான பிரேம்கள் இல்லை என்றால் நிச்சயமாக அது அதிக எண்ணிக்கையிலான பக்க தவறுகளை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பிடம் மற்றும் அனைத்தையும் கருத்தில் கொள்வதற்காக நாங்கள் அதைக் கண்டால் ஒரு செயல்முறைக்கு செயல்முறையை சீராக இயங்குவதற்கு குறைந்தது 4 பக்கங்கள் தேவைப்படலாம் ஆனால் அது ஒதுக்கப்பட்டால் இரண்டு பக்கங்களை மட்டுமே சொல்லுங்கள் பின்னர் அதிக எண்ணிக்கையிலான பக்க தவறுகள் உருவாகும் எனவே அந்த நிலைமை த்ராஷிங் என்று அழைக்கப்படும் மேலும் பயனற்ற நினைவகம் இது ஒரு செயல்முறையைப் போன்ற மற்ற தீவிரமானது அதற்கு அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றைப் பயன்படுத்த முடியவில்லை ஆனால் இது உள்ளூர் மாற்றுக் கொள்கை என்பதால் வேறு எந்த செயல்முறையும் இந்த பிரேம்களைப் பிடிக்க முடியாது எனவே இதன் விளைவாக இந்த நினைவகம் பயனற்றதாகிவிடும் அந்த பிரேம்களை மற்றொரு செயல்முறையால் பயன்படுத்த முடியாது அதுதான் நமக்கு இருக்கும் மற்ற சிரமங்கள் இந்த உள்ளூர் மாற்றுக் கொள்கை சிக்கல்களைப் பெற்றுள்ளது இந்த உலகளாவிய மாற்றீடு பொதுவாக பின்பற்றப்படுகிறது ஆனால் உலகளாவிய மாற்றீடு இந்த சுமை மாறுபாட்டைப் பெற்றுள்ளது எனவே சுமை மாறுகிறது பின்னர் சிரமம் இருக்கும் அடுத்து நாம் த்ராஷிங் என்ற கருத்துக்கு வருகிறோம் எனவே ஒரு செயல்முறைக்கு போதுமான பக்கங்கள் இல்லை என்றால் பக்க தவறு விகிதம் மிக அதிகமாகிறது அதன் சீரான ஓட்டத்திற்கு ஒரு செயல்முறை தேவைப்பட்டால் 4 பக்கங்கள் மற்றும் அதற்கு 2 பக்கங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன என்றால் அதற்கு இரண்டு பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பக்கம் எண் 1 மற்றும் எனவே பக்கம் 1 மற்றும் பக்கம் எனவே அவை ஆரம்பத்தில் ஏற்றப்படுகின்றன இப்போது ஆனால் செயல்முறை சரியாக இயங்குவதற்கு இந்த பேஜ்1 பேஜ்2 பேஜ்3 மற்றும் பேஜ்4 எனவே அவை அனைத்தும் நினைவகத்தில் இருக்க வேண்டும் இப்போது ஆரம்பத்தில் இந்த பேஜ்1 ஐப் பாருங்கள் பேஜ்2 உள்ளது ஆனால் அவை பேஜ்1 பேஜ்2 ஐ இயக்கும் போது அவை பேஜ்3 ஐக் குறிக்கும் இப்போது இது பேஜ்3 ஐக் குறித்தால் இந்த பேஜ்1 பேஜ்3 ஆல் மாற்றப்படுகிறது இந்த பேஜ்1 மீண்டும் தேவைப்படும் எனவே மீண்டும் இந்த பேஜ்2 மாற்றப்படும் அது ஒரு பக்கமாக மாறும் பின்னர் மீண்டும் பேஜ்2 குறிப்பிடப்படும்அல்லது பேஜ்4 குறிப்பிடப்படும் எனவே அந்த வழியில் தொடர்ந்து செயல்முறை அதிக எண்ணிக்கையிலான பக்க தவறுகளை உருவாக்கும் ஒரு செயல்முறைக்கு போதுமான பக்கங்கள் இல்லையென்றால் பேஜ் ஃபால்ட் விகிதம் மிக அதிகமாகிறது எனவே பக்கத்தைப் பெறுவதற்கு பேஜ் ஃபால்ட் பின்னர் அது இருக்கும் சட்டகத்தை மாற்றும் ஆனால் விரைவாக மாற்றப்பட்ட சட்டகம் மீண்டும் தேவைப்படும் எனவே பேஜ்3 தேவை என்று நான் விளக்கிக் கொண்டிருந்தபோது அது பேஜ்1 ஐ மாற்றுகிறது ஆனால் மாற்றப்பட்ட பக்கம் மீண்டும் மிக விரைவில் தேவைப்படுகிறது இவை குறைந்த CPU பயன்பாட்டிற்கு தேவை கணினியில் ஏராளமான செயல்முறைகள் கிடைத்தாலும் CPU பயன்பாடு குறைவாக இருக்கும் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மல்டி புரோகிராமிங் அளவை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்த CPU பயன்பாடு குறைவாகிவிட்டதால் கணினியில் போதுமான செயல்முறைகள் இல்லாத OS விஷயங்கள் அந்த வகையில் அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகளைத் தள்ள முயற்சிக்கிறது நீண்ட கால திட்டமிடல் செயல்படுத்தப்படுகிறது மேலும் இது புதிய ஸ்டேட்லிருந்து தயாராக உள்ள நிலைக்கு அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகளைக் கொண்டுவருகிறது அதைச் செய்ய முயற்சிக்கும்போது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய செயல்முறைக்கு நினைவகத்தை ஒதுக்க வேண்டும் எனவே அந்த வழியில் கணினியில் மற்றொரு செயல்முறை சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் இது மேலும் த்ராஷிங் அதிகரிக்கிறது இது நேர்மறையான பின்னூட்ட வகையாகவும் பக்கங்களுக்கான செயல்முறைகளுக்கு இடையிலான சண்டையாகவும் மாறும் த்ராஷிங் என்பது ஒரு செயல்முறையாகும் இது பக்கங்களை உள்ளேயும் வெளியேயும் மாற்றுவதில் பிஸியாக இருக்கிறது எனவே பெரும்பாலான நேரங்களில் கணினி இந்த டிஸ்க் IO ஐ இந்த பக்கங்களில் இருந்து மாற்றுவதன் மூலம் செய்கிறது அந்த வகையில் கணினி கணக்கீட்டில் மிகவும் குறிப்பிடத்தக்க எதையும் செய்யாது இது இந்த பேஜிங்கைச் இன் பேஜிங் அவுட் செய்து கொண்டே செல்கிறது இதனால் அதிக நேரம் எடுக்கும் இது சரி செய்ய வேண்டும் மற்றும் நல்ல கணினி செயல்திறனுக்காக கணினியில் த்ராஷிங் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மல்டி புரோகிராமிங் அளவை அதிகரிக்க முயற்சிக்கக்கூடாது மாறாக இந்த மோசமான சிக்கலை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் எனவே அடுத்த வகுப்பில் இந்த த்ராஷிங்ஐ எவ்வாறு தீர்க்க முடியும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் தீர்க்கப்படலாம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் இந்த பேஜ் ஃபால்ட்கள் குறைக்கப்படலாம் மற்றும் கணினி செயல்திறனை மேம்படுத்தலாம் இதை அடுத்த வகுப்பில் தொடருவோம்